வணக்கம் marginal costing CVP BEP குறுகியகால முடிவெடுத்தல் பற்றிய நம் விவாதத்தைத் தொடர்ந்தாலும் இவை குறித்து நாம் பல்வேறு வழக்குகளில் விவாதித்து உள்ளோம் நிஜ வாழ்க்கை சூழ்நிலையில் நாம் பிரேக் ஈவன் பாயிண்ட்களைக் கணக்கிட முடிகிறது அல்லது உண்மையான புள்ளிவிவரங்களை கொண்டு பல முடிவுகளை எடுக்க முடிகிறது எனவே இந்த வழக்கின் பிரிண்ட் அவுட் தாள்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் நாம் வழக்கை எவ்வாறு எப்படி எதிர்கொள்வது என்பதை பார்ப்போம் எனவே நமக்கு JSW Ispat இரும்பு கம்பெனியின் லாப மற்றும் நட்ட கணக்கு ஆனது வழங்கப்பட்டுள்ளது அவை முதன்மையாக இரண்டு தயாரிப்பு வரிசைகளில் இயங்குகிறது எனவே இவை லாபம் மற்றும் நட்ட கணக்கு உண்மையான புள்ளி விவரங்களை கொண்டிருக்கிறது நிகர விற்பனை உண்மையான புள்ளிவிவரங்கள் பிற வருமானம் மூலப்பொருள் மின் எரிபொருள் பணியாளர் செலவு பிற உற்பத்தி செலவுகள் விற்பனை நிர்வாகி வட்டி ஆகியன மேலே படத்தில் குறிப்பிட்டுள்ளபடி இவற்றில் அடங்கியுள்ளது இந்த செலவுகள் ஒவ்வொன்றையும் பற்றி ஒரு பிரேக்கப் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் A மற்றும் B ஆகிய இரண்டு தயாரிப்பு வரிசைகள் உள்ளது நேரடி செலவினங்களின் சதவீதம் என்ன என்று மேலே படத்தில் குறிப்பிட்டுள்ளபடி செலவு அமைப்பில் மதிப்பிடப்பட்டுள்ளது எனவே மூல பொருள் 100 சதவீதம் பவர் மற்றும் எரிபொருள் செலவு 80 சதவீதம் பணியாளர் செலவு 70 சதவீதம் மற்றும் பல செலவுகள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது விற்பனை மற்றும் நிர்வாகத்திற்கான செலவுகள் ஒன்றாக வழங்கப்படுவதால் 80 சதவீதம் விற்பனை மற்றும் 20 சதவீதம் நிர்வாக செலவுகள் என பிரேக்கப் வழங்கப்படுகிறது அனைத்து மறைமுக செலவுகளும் நிலையானது நிர்வாக மேல்நிலைகள் பொதுவான செலவுகள் ஆகும் மற்றும் எந்த தயாரிப்பு வரிசையுடன் இணைக்க முடியாது மேலும் பிற செலவுகளுக்கு உண்டான பிரேக்கப் இங்கே கொடுக்கப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட பிரேக்கப் நிர்வாக மேல்நிலைகளுக்கு பொருந்தாது ஆனால் பிற விஷயங்களுக்கு கொடுக்கப்பட்ட சதவீதத்தின் படி அவற்றை பிரிக்கலாம் இப்போது நீங்கள் பின்வருவதைக் கணக்கிட வேண்டும் எடுத்துக்காட்டு போன்ற சில விஷயங்கள் கேட்கப்பட்டுள்ளன மொத்த பணியாளர் செலவானது தயாரிப்பு வரிசை A மற்றும் B ஆகியவற்றிற்கு தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளது variable admin expenses மீண்டும் பிரிக்கப்பட்டுள்ளது variable selling expenses operating profit மற்றும் PV விகிதம் ஆகியன தனித்தனியாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சில குறுகிய கால முடிவுகள் குறித்து நிர்வாகத்திற்கு நாம் ஆலோசனை வழங்க வேண்டும் அந்த முடிவுகளின் அடிப்படையில் இயக்க லாபத்தைக் கணக்கிடுங்கள் இப்போது மொத்த விற்பனையை 20 சதவீதம் அதிகரிக்க முடிந்தால் எந்த தயாரிப்பு வரிசையில் கவனம் செலுத்த வேண்டும் எனவே நீங்கள் இரண்டு தயாரிப்பு வரிசைகளுக்கும் செல்ல முடியாது என்று கருதி ஒரு தயாரிப்பு வரிசையின் விற்பனையை நீங்கள் அதிகரிக்க முடியும் எனவே நீங்கள் எதில் கவனம் செலுத்துவீர்கள் மேலும் அதற்காக நீங்கள் FC பங்களிப்பு மற்றும் திருத்தப்பட்ட இயக்க லாபத்தை கணக்கிட வேண்டும் இரண்டாவது பகுதியில் நேரடி உழைப்பு குறைவாக இருந்தால் எந்த தயாரிப்பு வரிசையில் கவனம் செலுத்த வேண்டும் இப்போது ஏதாவது ஒரு தயாரிப்பு வரிசையின் விற்பனையை 20 சதவீதம் அதிகரிக்க நிறுவனம் முன்மொழிகிறது ஆனால் அவர்களுக்கு கூடுதல் நேரடி உழைப்பு இல்லை எனவே மற்ற உற்பத்தி லைனில் இருக்கும் நேரடி உழைப்பைப் குறைப்பதன் மூலம் நேரடி உழைப்பைப் பயன்படுத்தலாம் மேலும் அதிகரிக்கும் பங்களிப்பு மற்றும் பிற குறித்து கணக்கிடுங்கள் முதலில் அடிப்படை கணக்கீட்டைச் செய்யுங்கள் ஏனென்றால் மொத்த தகவல் நமக்குத் தெரியும் அதை தயாரிப்பு வரிசை அல்லது லைன் A மற்றும் B ஆக பிரிக்கவும் அதே நேரத்தில் நாமும் variable மற்றும் fixed செலவுகளை பிரிக்கவும் ஏனென்றால் marginal செலவில் variable மற்றும் fixed செலவுகளை பிரிப்பதில் முக்கியத்துவம் உள்ளது என்பதை அறிவோம் மற்றும் நாம் அதை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் எழுதுகிறோம் எனவே விற்பனையை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே ஒவ்வொரு வரிசையும் எடுத்துக்கொண்டு அந்த வரிசையில் உள்ள variable செலவைக் கணக்கிட்டு அதை A மற்றும் B ஆக பிரிக்கவும் முதலில் பங்களிப்பிலிருந்து variable செலவை நீங்கள் பெற முடியும் ஆனால் பங்களிப்பைப் பெறும் variable செலவு fixed செலவுகளைக் குறைக்கும் அது உங்களுக்கு லாபத்தைத் தரும் எனவே மேலே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் தரவுகள் அனைத்தும் உள்ளன உங்களுக்கு தீர்வைக் காண்பிப்பதன் மூலம் விடையை நீங்களே கணக்கிட முடியும் வருவாய் மற்றும் செலவுக்கான தீர்வை கணக்கிட மொத்த நிகர விற்பனை மற்றும் சதவீதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே சதவீதத்தை பயன்படுத்தி A மற்றும் B க்கான தொடர்புடைய செலவைக் கணக்கிடுங்கள் இப்போது நீங்கள் முதலில் variable கூறுகளைப் பிரிக்க வேண்டும் பின்னர் variableகளின் கட்டணங்களை A மற்றும் B க்கு தனித்தனியாக பிரிக்கவேண்டும் Fixed கட்டணங்களை A மற்றும் B க்கு தனித்தனியாக பிரிக்கவேண்டும் விற்பனையின் variable கூறுஎன்ன இது 100 சதவிகிதம் பின்னர் A மற்றும் B க்கான விற்பனையை எளிதில் வசூலிக்க முடியும் இப்போது மூலப் பொருள்களுக்கு variableகளின் கூறுகள் என்ன மீண்டும் அது 100 சதவீதம் தொடர்புடைய விகிதத்தில் அவை வருகிறது விற்பனை மற்றும் மூலப்பொருட்களுக்கு இது எளிது ஆனால் மின்சாரம் மற்றும் எரிபொருளை நீங்கள் என்ன செய்வீர்கள் முதலில் variable கூறுகளைப் பார்க்க வேண்டும் அது 80 சதவிகிதமாக இருக்கும் எனவே மொத்த VC யை கணக்கிடுங்கள் ஆகவே மொத்த செலவு 1193 விற்பனை மற்றும் மூலப்பொருட்களைப் பொருத்தவரை எந்தப் பிரச்சினையும் இல்லை ஏனெனில் அவை 100 சதவீதம் variable ஆக இருக்கும் ஆனால் மின்சாரம் செலவில் 1993 க்கு 80 சதவீதம் மட்டுமே variable ஆக இருக்கும் எனவே 1595 ஐ மின்சாரம் செலவின் variable பகுதியாக கணக்கிட்டுள்ளோம் பின்னர் இதை A மற்றும் B க்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம் A மற்றும் B இன் சதவீதம் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது மூலப்பொருளுக்கு இது 6535 ஆக இருந்தது மேலும் மின்சாரம் செலவில் அது 8020 ஆக இருந்தது எனவே நாம் முதலில் என்ன செய்தோம் என்பது நம்மிடம் உள்ளது Variable கூறுகளை கணக்கிட்டு அதில் 80 சதவீத மின்சார செலவு variable ஆகவும் மீதி fixed செலவாகவும் கணக்கிடப்பட்டது எனவே விற்பனையில் எதுவும் fixed ஆக இல்லை மூலப்பொருள் எதுவும் fixed ஆக இல்லை ஆனால் மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கு 399 என fixed செலவாக இருக்கிறது இப்போது ஊழியருக்கான அனைத்து செலவுகளும் 70 சதவிகிதம் மாறுபடும் எனவே உங்களால் மொத்த variable மற்றும் மொத்த fixed செலவினை கணக்கிட முடியும் பின்னர் அவற்றை வகுத்தால் 119 மற்றும் 64 வரும் பணியாளர் செலவுக்கு விகிதம் 65 முதல் 35 வரை இருந்தது என்பது உங்களுக்குத் தெரியும் மற்ற உற்பத்திக்கு 60 சதவீதம் variable ஆக இருந்தது எனவே 9564 ஆனது மீண்டும் A மற்றும் B ஆக பிரிக்கப்படுகிறது பின்னர் அவை 67 மற்றும் 29 ஆக இருக்கிறது நிர்வாக செலவில்10 சதவீதம் மட்டுமே variable ஆக இருக்கிறது எனவே 5 VC மற்றும் 42 FC இதை 3 மற்றும் 2 ஆக பிரிக்கலாம் விற்பனையில் 60 சதவீதம் variable ஆக இருந்தது எனவே 111 மற்றும் 74 ஆகியவை 72 மற்றும் 39 என பிரிக்கப்பட்டுள்ளன இப்போது இந்த கட்டத்தில் நீங்கள் மொத்த variable செலவை கணக்கிட முடியும் நிறுவனம் A மற்றும் B ஆக பிரிக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை கணக்கிட முடியுமா முழு நிறுவனத்தின் மொத்த variable செலவு 9632 மற்றும் மொத்த fixed செலவு 656 VC கூட்டல் FC என்பது மொத்தம் உடன் பொருந்தும் இப்போது இந்தத் தரவைப் பயன்படுத்தி பங்களிப்பைக் கணக்கிடுங்கள் ஏனெனில் பெரும்பாலான முடிவெடுப்பதற்கு பங்களிப்பு கணக்கீடு எப்படியும் தேவை எனவே A க்கான பங்களிப்பைக் கணக்கிடுவோம் A க்கான பங்களிப்பு 1268 B க்கான பங்களிப்பு 204 மேலும் நிறுவனத்திற்கான மொத்த பங்களிப்பு 1473 ஆகும் தயாரிப்பு கலவையின் எந்த தயாரிப்பு மீது கவனம் செலுத்த வேண்டும் என சில முடிவுகள் எடுக்க வேண்டும் மற்றும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் PV விகிதத்தை கணக்கிடுவோம் எனவே A மற்றும் B கான PVR 0 16 மற்றும் 0 இங்கு சராசரி 0 13 ஆக இருக்கிறது இப்போது இந்த அட்டவணையை நிறுவனம் முழுவதுமாக fixed மற்றும் variableகளாக பிரிக்காமல் கணக்கிடலாம் பொருட்கள் வாரியாக மட்டுமே பிரிவு இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட கணக்கீடு பயனுள்ளதாக இருக்கும் எனவே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரேக்கப் கொடுத்துள்ளனர் எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் அதை பிரிக்க முடியும் மேலும் A மற்றும் B ஆகியவற்றை கணக்கில் கொண்டு இயக்க லாபத்தைக் கணக்கிடுங்கள் முதலில் இன்னும் இரண்டு புள்ளிவிவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்ற வருமானம் மற்றும் வட்டி மற்ற வருமானம் என்பதற்கு செயல்பாடுகளுடன் எந்த தொடர்பும் இல்லை எனவே தயவுசெய்து செலவு கணக்கீட்டில் அவற்றை சேர்க்க வேண்டாம் வட்டி என்பது ஒரு நிதி செலவு எனவே அதுவும் சேர்க்கப்படவில்லை ஆனால் மற்ற செலவு கணக்கீடுகள் இங்கு செய்யப்பட்டுள்ளன எனவே மொத்த செலவுக்கும் மற்றும் variableகளின் செலவிற்கும் தனித்தனியாக கணக்கிட்டு உள்ளோம் இப்போது சில கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன தற்போதையதற்கு அவர்கள் A மற்றும் B க்கான பணியாளர் செலவு மற்றும் மொத்த செலவு என்ன என்று கேட்டிருக்கிறார்கள் இப்போது நாம் அனைத்து செலவுகளையும் கணக்கிட்டு உள்ளோம் என்று நினைக்கிறேன் இந்த புள்ளிவிவரங்களை நீங்கள் எளிதாக எடுத்து மொத்த பணியாளர்கள் செலவுகளையும் காண்பிக்கலாம் variableகளின் நிர்வாக செலவுகள் விற்பனை செலவுகள் இயக்க லாபம் மற்றும் பலவற்றிற்கு நீங்கள் அதே வழிமுறையை பின்பற்றலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் variableகளின் செலவுகள் குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் நிர்வாகம் விற்பனை மற்றும் மொத்த செலவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன இயக்க லாபம் A மற்றும் B ஆக பிரிக்கப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் மொத்த இயக்க லாபத்தை எடுத்து கணக்கிடலாம் கடைசியாக PV விகிதத்தையும் கணக்கில் கொள்ள வேண்டும் நாம் ஏற்கனவே ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கும் மற்றும் ஒவ்வொரு பொருட்களின் வரிசைக்கும் PV விகிதத்தை கணக்கிட்டுள்ளோம் எனவே நீங்கள் கவனமாக குறிப்புகளுடன் இதைச் செய்தால் முதல் பகுதிக்கான பதில்களை எளிதில் குறிப்பிட முடியும் இப்போது ஒரு முடிவெடுக்கும் பகுதி உள்ளது இது ஒரு கணக்கீடு மட்டுமே மொத்த விற்பனை 20 சதவீதம் அதிகரிக்க எந்த பொருள் வரிசையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கும் பகுதி கூறுகிறது எனவே A மற்றும் B இல் இருந்து பொருள் வரிசையை நீங்கள் தேர்வு செய்வீர்களா இயக்க லாபம் அல்லது பங்களிப்பு அல்லது விற்பனை அல்லது PV விகிதம் மூலம் நீங்கள் கணக்கிடுவீர்களா இங்கே நீங்கள் அனைத்து தகவல்களையும் காணலாம் நம்மால் கணக்கிட முடியும் என்று உங்களில் பெரும்பாலோருக்குத் தெரியும் PV விகிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் விற்பனையானது உங்கள் பங்களிப்பு வரம்பைக் கட்டுப்படுத்தும் சூழ்நிலையில் PV விகிதம் அதிகரிக்கும் Fixed செலவுகள் எப்படியிருந்தாலும் நிலையானதாக இருக்கும் என்பதால் PV விகிதத்தை வலியுறுத்துங்கள் மற்றும் நீங்கள் PV விகித பொருள் வரிசையை பார்த்தால் ஒரு சிறந்த PV விகிதத்தைக் கொண்டுள்ளது அதாவது PV விகிதம் 0 16 ஆகும் எனவே இந்த கேள்விக்கு பதிலளிக்க எந்த பொருள் வரிசை மீது கவனம் செலுத்தப்படும் பதில் A வரிசை மீது கவனம் செலுத்தப்படும் மற்றும் இதன் விளைவாக என்ன பங்களிப்பு இருக்கும் என்பது இப்போது கேள்வி எனவே மொத்த பங்களிப்பையும் திருத்தப்பட்ட இயக்க லாபத்தையும் கணக்கிடுங்கள் Fixed செலவு எப்படியும் மாறப்போவது இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள்

எனவே மாற்றப்போவது உங்கள் செயல்பாட்டை மட்டுமே உங்களுடைய பங்களிப்பு இயக்க லாபத்தை மாற்றும் இப்போது இந்த பொருள் வரிசையில் தற்போது 1268 பங்களிப்பு உள்ளது அதாவது பங்களிப்பானது 20 சதவிகிதமாக அதிகரித்துள்ளது புதிய விற்பனை புதிய மூலப்பொருள் செலவு முதலியன போன்ற கணக்கீடு செய்யத் தேவையில்லை ஏனென்றால் விற்பனையானது 20 சதவீதம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் பங்களிப்பானது அதிகரிப்பதையும் நீங்கள் காணலாம் எனவே திருத்தப்பட்ட மொத்த பங்களிப்பைக் கணக்கிடுங்கள் எனவே தற்போதைய பங்களிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் அது இன்னும் தெளிவுபடுத்தும் என்று நான் நினைக்கிறேன் எனவே நீங்கள் A வின் மொத்த பங்களிப்பையும் B வின் தற்போதைய பங்களிப்பையும் கொண்டுள்ளீர்கள் இப்போது திருத்தப்பட்ட மொத்த பங்களிப்பு கணக்கிட மிகவும் எளிதானது தற்போதைய பங்களிப்பை நாம் தொடருவோம் இது A இன் 20 சதவீதத்தை மட்டுமே சேர்க்கிறது எனவே திருத்தப்பட்ட மொத்த பங்களிப்பு 1726 ஆகிறது உங்கள் தற்போதைய நிலையான செலவுகள் 656 என்பது மாறாது மற்றும் திருத்தப்பட்ட லாபம் என்பது புதிய பங்களிப்பு மைனஸ் நிலையான செலவுகளாக இருக்கும் எனவே 1070 ஆக இருக்கும் உங்கள் பழைய லாபம் என்ன பழைய லாபம் 816 ஆகும் இப்போது இது A இன் விற்பனையில் 20 சதவீதம் அதிகரிப்பு மேலும் இவை 1070 என்ற புதிய லாபத்திற்கு வழிவகுத்தது அதனால் பதில் எந்த பொருள் வரிசையின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அறிய வேண்டும் அதற்கான பதில் A வரிசை மீது கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் இங்கு திருத்தப்பட்ட லாபம் 1070 13 ஆகும் இப்போது இரண்டாவது பகுதியில் கேட்கப்பட்டவை என்னவென்றால் உழைப்பு குறைவாக உள்ளதால் எந்த தயாரிப்பு வரிசையில் கவனம் செலுத்த வேண்டும் எனவே நிறுவனம் என்ன செய்ய விரும்புகிறது என்றால் ஒரு தயாரிப்பு உற்பத்தியின் உழைப்பைக் குறைப்பதன் மூலம் விற்பனையை அதிகரிக்க விரும்புகிறது எனவே இரண்டு தயாரிப்புகளில் A மற்றும் B எந்த தயாரிப்பை முதலில் விரும்புகிறீர்கள் உழைப்பு குறைவாக உள்ளது என்றால் எந்த தயாரிப்புக்கு அதிக ரேங்க் உள்ளது இது கட்டுப்படுத்தும் காரணி அல்லது ஒரு முக்கிய காரணி உடனான ஒரு முடிவெடுக்கும் திறன் என அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் எனவே உங்கள் முடிவெடுக்கும் காரணி என்னவாக இருக்கும் கேள்வி எண் 1 இல் PV விகிதத்தில் நாங்கள் வலியுறுத்தினோம் ஆனால் காட்சி 2 இல் உழைப்பு நேரடியான குறுகிய விநியோக பங்களிப்பில் இருப்பதால் உழைப்பு உங்கள் முக்கிய முடிவெடுக்கும் காரணியாக இருக்கும் எனவே நேரடி தொழிலாளர் செலவு ஒன்றுக்கான பங்களிப்பைக் கணக்கிடுவோம் A மற்றும் B க்கான பங்களிப்பை நாம் தனித்தனியாக அறிவோம் பணியாளர் செலவு இப்போது இது பணியாளர் செலவின் variable பகுதியாகும் எனவே இது ஒன்றும் இல்லை ஆனால் நேரடி உழைப்பு செலவு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் அதைப் பிரித்து நேரடி உழைப்பைப் பெறலாம் நேரடி தொழிலாளர் செலவினத்திற்கான செலவு பங்களிப்பு A மற்றும் B க்கு நேரடியாக தனித்தனியாக நீங்கள் உணருவீர்கள் இது A க்கு மிக அதிகமாக உள்ளது எனவே A தொடர்ந்து பிடித்ததாக இருக்கிறது எனவே இரண்டாம் பாகத்தில் கூட எந்த பொருள் வரிசை விற்பனையை அதிகரிக்க நிறுவனம் முன்மொழிகிறது என்பது கேள்வி எனவே பதில் A மற்றும் இது B இலிருந்து உழைப்பைக் குறைப்பதன் மூலம் விற்பனையை 20 சதவீதம் அதிகரிக்கும் எனவே இப்போது A இன் அதிகரிக்கும் பங்களிப்பு என்ன என்பதை நீங்கள் கணக்கிட வேண்டும் மற்றும் திருத்தப்பட்ட பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்பதை அறிய வேண்டும் இப்போது B பகுதியில் என்ன நடக்கிறது என்பது முதலில் A விற்பனையைத் திருத்துகிறது உங்கள் தற்போதைய விற்பனையானது Aக்கு 7773 ஆகும் இது 20 சதவீதம் அதிகரிக்கும் எனவே நீங்கள் A இன் புதிய விற்பனையைப் பெறலாம் விற்பனையானது அதிகரிக்கும்போது VCயும் அதே விதத்தில் அதிகரிக்கிறது

இப்போது விற்பனையின் இந்த அதிகரிப்பு A க்கு வருகிறது இது விற்பனையில் 20 சதவிகிதம் அதற்கு கூடுதல் நேரடி உழைப்பு நேரம் தேவைப்படும் எனவே அசல் நேரடி உழைப்பை நாம் உருவாக்கியுள்ளோம் அது 118 ஆக இருக்கும் திருத்தப்பட்ட நேரடி உழைப்பு 142 ஆக இருக்கும் எனவே நம்முடைய கணக்கீட்டின்படி 118 என்பது நேரடி உழைப்பு திருத்தப்பட்ட நேரடி உழைப்பு என்பது கூடுதல் 20 சதவீத விற்பனையை ஏற்படுத்துவதாகும் எனவே 142 இப்போது மாறுபடும் என்பதால் அதற்கு 20 சதவீதம் அதிக உழைப்பு தேவைப்படும் இப்போது விகிதாசாரத்தில் அதிக நேர உழைப்பு A க்குச் செல்ல விரும்புவதால் அதே குவாண்டம் மூலம் குறைப்போம் மேலும் அதே விகிதத்தில் B க்கான உழைப்பைக் குறைக்கவும் அதனால் B க்கான அசல் நேரடி உழைப்பு 63 ஆக இருந்தது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் காணலாம் அதாவது 23 நாங்கள் இன்னும் 23 உழைப்பாளரை A க்கு கொடுக்கப் போகிறோம் இப்போது உழைப்பு வழங்கல் குறுகியதாக உள்ளது இது இலவசமாக வர முடியாது எனவே உழைப்பை B யிலிருந்து குறைப்போம் எனவே 63 9 என்பது B க்கான அசல் உழைப்பு அதை 23 வரை குறைத்து 40 ஆக மாற்றுவோம் அது B கான மாற்றப்பட்ட விற்பனையை ஏற்படுத்தும் எனவே B க்கான அசல் விற்பனை 3331 46 ஆகும் இது கணிசமாக குறைந்து 2098க்கு வரும் ஏனெனில் உழைப்பை குறைக்கும் அதே நேரத்தில் இவை கணிசமாக குறையும் குவாண்டம் அளவு வாரியாக அது ஒரே மாதிரியாக இருக்காது ஆனால் அதே விகிதாசாரத்தில் இருக்கும் எனவே அவற்றின் விற்பனையின் அதே விகிதத்தில் 40 முதல் 63 வரையிலான விகிதம் எதுவாக இருந்தாலும் B இன் திருத்தப்பட்ட விற்பனை 2094 ஆகவும் அதே விகிதத்தில் அவர்கள் தங்கள் பங்களிப்பைக் குறைப்பார்கள் எனவே B இலிருந்து அசல் பங்களிப்பு இருந்தது எங்கள் கடைசி கணக்கீடு 208 ஆக இருந்ததை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இப்போது 128 ஆக மட்டுமே குறைந்துள்ளது தெளிவுக்காக இன்னும் சில கணக்கீடுகளைக் காண்பிப்பேன் அவற்றின் PV விகிதங்களையும் நீங்கள் கவனிக்கலாம் எனவே பங்களிப்பு 1522 உங்களை இன்னும் குறுகிய வழி மூலம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் முழு கணக்கீட்டையும் நீங்கள் காண விரும்பினால் இப்போது பொருள் வரிசை B விற்பனையில் குறைப்பை எதிர்கொள்கிறது எனவே 3331 இலிருந்து அது 2094 ஆகிறது அதே விகிதத்தில் அவற்றின் variable செலவுகள் அனைத்தும் குறையும் எனவே உங்களால் இங்கே கிடைக்கும் உழைப்பில் 63 முதல் 40 வரை குறைப்பு உள்ளதை காண முடியும் ஆக விகிதம் 0 62 எனவே அவற்றின் variable செலவும் அதே விகிதத்தில் பங்களிப்பைக் குறைக்கும் ஆக 128 க்கு வரும் நீங்கள் அதை PV விகிதத்தால் அல்லது நேரடி தொழிலாளர் விகித பங்களிப்பால் செய்யலாம் எனவே நேரடி உழைப்பு என்பது 24 ஆக மாற்றப்பட்டது ஆனால் அதிகரிக்கும் பங்களிப்பு மைனஸ் 76 ஆகும் B க்கு 75 82 இழப்பு உள்ளது ஆனால் A க்கு 253 89 லாபம் உள்ளது எனவே நிறுவன மொத்த லாபம் 177 87 ஆக உயர்ந்துள்ளது எனவே அசல் இயக்க லாபம் 816 ஆக இருந்தது இப்போது 177 ஆக அதிகரிக்கும் மற்றும் திருத்தப்பட்ட இயக்க லாபம் இப்போது 994 303 ஆக இருக்கும் இப்போது திருத்தப்பட்ட செயல்பாட்டு லாபம் என்ன என்று சில விஷயங்களை கணக்கிட அவர்கள் எங்களிடம் கேட்டார்கள் நினைவில் கொள்ளுங்கள் fixed செலவுகளில் எந்த மாற்றமும் இருக்கப்போவதில்லை மொத்த fixed செலவு ஒரே மாதிரியாக இருக்கும் மற்றும் திருத்தப்பட்ட இயக்க லாபம் 993 ஆக இருக்கும் நாம் அதை இரண்டு வழிகளில் செய்ய முடியும் இங்கே நீங்கள் திருத்தப்பட்ட பங்களிப்பை நேரடியாக கணக்கிடுவதை குறுக்குவழியில் செய்துள்ளீர்கள் இலாபம் அல்லது இந்த முழு கணக்கீட்டைச் செய்யுங்கள் பின்னர் நீங்கள் திருத்தப்பட்ட இயக்க லாபத்தை 994 ஆகப் பெறுவீர்கள் நீங்கள் அதைப் புரிந்து கொள்கிறீர்கள் என நான் நம்புகிறேன் எனவே இந்த விஷயத்தில் ஒரு சிறிய விரிவான வழக்கு போன்றது நீங்கள் மொத்தத்தில் இருந்து எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் கண்டோம் A மற்றும் B தொடர்பான பகுதியை பிரிக்க முடியும் VC மற்றும் FCக்கு எவ்வாறு தனித்தனியாக விண்ணப்பிக்கப்பட்டது பின்னர் முடிவெடுக்கும் சூழ்நிலை விற்பனையின் மொத்த மாற்றத்துடன் ஒன்று மற்றொன்று உழைப்பைக் கட்டுப்படுத்தும் காரணியாக இருக்கும் வரையறுக்கும் காரணி இது உங்களுக்கு ஒரு நல்ல கற்றலாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நாம் இந்தப் பகுதிக்கான விரிவுரையை இத்துடன் முடிப்போம் வணக்கம் நன்றி